இதுவரை நாங்கள் பண்பேற்றம் மற்றும் ஆன் ஆஃப் கீயிங் மற்றும் அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் பற்றி பேசினோம் கேள்வி என்னவென்றால் இதை எவ்வாறு செயல்படுத்த ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரைக் கொண்டு வருவது ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டருடன் நான் எவ்வாறு வருவது இதை செயல்படுத்த அதுதான் இப்போது நாம் பதிலளிக்கப் போகும் கேள்வி ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரைப் பெற நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே விவாதித்த கூறுகள் யாவை லேசர் என்றால் என்ன என்று எனக்குத் தெரியும் லேசர் ஒரு சமிக்ஞை ஜெனரேட்டருக்கு சமம் அதன் வெளியீடு சில சக்தி Ps ஆக இருக்கும் அது e jωst ஆக இருக்கும் இது சமிக்ஞை அல்லது சிக்கலான குறியீட்டை எழுதும் சிக்கலான வழி இது போன்ற ஒரு இலட்சியப்படுத்தப்பட்ட லேசரிலிருந்து நீங்கள் லேசரிலிருந்து பெறப் போகும் உண்மையான அலைவடிவம் cos ωst ஆக இருக்கும் அங்கு ωs சமிக்ஞை அதிர்வெண்ணுக்கு நிற்கும் எனவே இது இப்போது லேசரின் வெளியீடு இந்த வெளியீடு கேரியர் பகுதியை உங்களுக்கு நினைவூட்டுகிறது ஆனால் எனக்கு வீச்சு பகுதி இல்லை இரட்டை இயக்கி மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரான MZM எனப்படும் ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இதன் பண்புகளை நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம் சுருக்கமாக நினைவுகூர மின் பரிமாற்ற செயல்பாடு இதுபோன்று செல்கிறது இது cos2 πv 2Vπ ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட MZM உரிமைக்கான மின் பரிமாற்ற செயல்பாடுகும் இப்போது இந்த இரண்டு பிராந்தியங்களிலும் என்னால் எப்படியாவது இயங்க முடிந்தால் இந்த பிராந்தியத்தில் என்னால் செயல்பட முடியும் இந்த பிராந்தியத்தில் நான் சமிக்ஞையை கடத்த முடியும் அல்லது சமிக்ஞையை தடுக்க முடியும் எனவே சமிக்ஞை என்ன சமிக்ஞை என்பது லேசரிலிருந்து வெளியீடு ஆகும் எனவே எனக்கு ஒரு லேசர் உள்ளது இது எனது லேசர் ஆகும் இது s√2Pscosωst∑n bngt−nT என்ற வெளியீட்டை உருவாக்குகிறது எனவே இதுதான் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த உட்குறிப்பு ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரில் இது ஆன் ஆஃப் கீயிங் அல்லது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங்கிற்கு ஒத்திருக்கும் நிச்சயமாக இந்த மாடுலேட்டரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நான் இன்னும் முழுமையாகக் குறிப்பிடவில்லை ஏனென்றால் இந்த MZM ஐ எவ்வாறு சார்பு செய்வது என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லை எனவே இந்த ஆன் ஆஃப் கீயிங் பகுதியை எவ்வாறு முடிப்பது என்பதை நான் உங்களுக்குச் சொல்லவில்லை ஏனென்றால் மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை எவ்வாறு சார்பு செய்வது என்று நான் உங்களுக்குச் சொல்லவில்லை மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை நான் எங்கே சார்பு செய்ய வேண்டும் நான் முழு பரிமாற்றத்தைப் பெற வேண்டும் மேலும் 0 பரிமாற்றங்களைப் பெற வேண்டும் 0 பரிமாற்றங்களைப் பெற நான் இதை Vπ இல் இயக்க வேண்டும் ஏனெனில் நான் இதை Vπ இல் இயக்கினால் எனக்கு cos2 have உள்ளது v Vπ எனில் Vπ எண் மற்றும் வகுப்பிலிருந்து ரத்துசெய்கிறது எனக்கு cos2 π 2 கிடைக்கிறது இது 0 க்கு சமம் நான் பூஜ்ஜியத்தில் இயங்கினால் எனக்கு முழு பரிமாற்றம் கிடைக்கும் எனவே நான் இந்த மாக் ஜெஹெண்டர் மாடுலேட்டரை சார்புடையதாக மாற்ற முடியும் நான் ஒரு 0 உடன் ஒத்திருக்கும் பிஎன் 1 ஐப் பெற்றால் இந்த துடிப்பின் வீச்சுகளை நான் முழு பரிமாற்றத்தைப் பெறும் வகையில் தேர்வு செய்ய வேண்டும் நான் திரும்பிச் செல்லட்டும் இங்கே ஒரு சிறிய குழப்பம் உள்ளது எனவே நாங்கள் ஒரு 0 என்று கருதினோம் bn எங்களுக்கு ஒரு பரிமாற்றம் இருக்கும் எனவே இங்கே ஒரு முழு பரிமாற்றம் இருக்கும் எனவே நான் இங்கே a0 ஐ bn 0 க்கு அனுப்ப வேண்டும் இது ஒரு 1 க்கு ஒத்திருக்கிறது எனக்கு எந்த பரிமாற்றமும் தேவையில்லை எனவே நான் Vπ இன் வீச்சில் அனுப்ப வேண்டும் இந்த பிஎன் வலப்பக்கத்தை இணைப்பதற்கு பதிலாக இதை நான் செய்யக்கூடிய எளிய வழி நான் என்ன செய்ய முடியும் இதை நான் ஒரு உரிமையாக எடுக்க முடியும் இதை நான் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் வெப்பச்சலன காரணி செய்யாமல் இருக்க வேண்டும் மாறாக நான் g Vπ இன் வீச்சுகளை பெருக்கி பின்னர் அந்த டிரான்ஸ்மிட் வடிப்பானுக்கு உள்ளீடாக அனுப்புகிறேன் இது வடிகட்டியை கடத்தும் அல்லது ஒரு துடிப்பு வடிவ வடிகட்டியை அனுப்பும் இது bn ஐ அனுப்புவதற்கு பதிலாக நான் நேராக இணைக்கிறேன் இப்போது an 0 ஆகும்போது என்ன நடக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வடிப்பானின் வெளியீடு 0 பெருக்கப்பட்ட Vπ ஆக இருக்கும் அது நான் 0 பின்னர் MZM க்கு செல்கிறது உள்ளீட்டு மின்னழுத்தம் என்றால் MZM 0 ஆக இருந்தால் நீங்கள் அதிகபட்ச பரிமாற்ற புள்ளியில் அல்லது முழு பரிமாற்ற புள்ளியில் செயல்படுவீர்கள் நீங்கள் பெறுவது லேசருக்கும் ஃபைபருக்கும் இடையிலான தொடர்பு எனவே உதாரணமாக சொல்லுங்கள் நான் இங்கே ஒரு ஃபைபர் வைத்தேன் லேசர் இங்கே ஃபைபருடன் இணைக்கப்படும் மறுபுறம் an 1 MZM க்குள் செல்லும் சமிக்ஞையின் வீச்சு Vπ ஆக இருக்கும் அதாவது நீங்கள் இப்போது குறைந்தபட்ச பரிமாற்ற புள்ளியில் செயல்படுவீர்கள் வெளியீட்டில் 0 பெறுவீர்கள் எனவே இந்த ஆன் ஆஃப் கீயிங் அல்லது அலைவீச்சு ஷிப்ட் கீயிங்கை நீங்கள் உணரக்கூடிய வழி இது சின்னங்களுக்கு இடையில் மாறுவதை விட உங்களுக்குத் தெரிந்த அதிக எண்ணிக்கையிலான பெருக்கங்களை அதிகரிக்க அல்லது அதிக எண்ணிக்கையிலான பெருக்கங்களைப் பயன்படுத்த ஒரு வழி இருக்கிறதா என்று இப்போது நீங்கள் கூறலாம் 0 மற்றும் 1 என்று சொல்லுங்கள் நாம் சின்னம் 0 சின்னம் 1 சின்னம் என்று அழைக்கும் சின்னங்களுக்கு இடையில் மாற முடியுமா 2 மற்றும் சின்னம் 3 இப்போது நான்கு சின்னங்கள் உள்ளன எனது எழுத்துக்களில் 4 எழுத்துக்கள் உள்ளன எனது எழுத்துக்களின் அளவு 4 அடிப்படையில் 4 வெவ்வேறு நிலைகளுக்கு ஒத்ததாக இருக்கும் பெருக்கங்களை மாற்ற விரும்புகிறேன் முன்னதாக நான் இரண்டு வெவ்வேறு நிலைகளுக்கு ஒத்த வீச்சு மாற்றிக் கொண்டிருந்தேன் இப்போது 4 வெவ்வேறு நிலைகளுக்கு ஒத்த வீச்சுகளை மாற்ற விரும்புகிறேன் அது நிச்சயமாக சாத்தியமாகும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் MZM இன் பரிமாற்ற செயல்பாட்டிற்குச் சென்று பின்னர் முழு பரிமாற்றம் மற்றும் பூஜ்ஜிய பரிமாற்றத்துடன் தொடர்புடைய இரண்டு நிலைகளில் செயல்படுவதற்கு பதிலாக கூடுதல் இரண்டு நிலைகளை இங்கே அறிமுகப்படுத்தலாம் நீங்கள் ஒரு சின்னம் 0 ஐப் பெறும்போதெல்லாம் நீங்கள் முழு பரிமாற்றத்தையும் கடத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு சின்னம் 1 ஐப் பெறுவீர்கள் இந்த அலைவடிவத்தை நீங்கள் கடத்துகிறீர்கள் உங்களுக்குத் தெரியும் அல்லது நீங்கள் இங்கே செயல்படும் சின்னம் 2 க்காக இந்த நேரத்தில் MZM ஐ இயக்குகிறீர்கள் மற்றும் சின்னம் 3 க்கு நீங்கள் இங்கே இயக்கலாம் நீங்கள் சரிபார்க்க வேண்டிய தொடர்புடைய மதிப்புகள் என்னவாக இருக்கும் இது Vπ இது 0 இது கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கும் இதைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழி என்னவென்றால் எவ்வளவு பரிமாற்றம் தேவைப்படுகிறது இல்லையா எனவே இது முழு பரிமாற்றமாகும் இது ஒன்றின் பரிமாற்ற பிரச்சினை இது 0 ஆகும் இந்த 1 ஒத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம் அல்லது இந்த சின்னம் 3 0 பரிமாற்றத்திற்கு ஒத்திருக்கிறது என்று சொல்லலாம் சின்னம் 2 33 என்று கூறுகிறது பின்னர் இது 67 என்று சொல்லப்படும் பின்னர் இது சுமார் 100 ஆக இருக்கும் இப்போது நான் 33 பரிமாற்றத்தை எவ்வாறு பெறுவது நான் வெறுமனே Cos2 πu 2Vπ என்ற இந்த வெளிப்பாட்டிற்குச் செல்கிறேன் பின்னர் இந்த மதிப்பு 33 க்கு 0 33 ஆகவோ அல்லது 67 க்கு 0 67 ஆகவோ சமமாக இருக்க வேண்டும் என்றும் அது 1 க்கு 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்குத் தெரியும் இதன் மதிப்பு என்னவென்று உங்களுக்குத் தெரியும் இந்த உறவைத் தலைகீழாக மாற்றுவதன் மூலம் v எனவே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது πu 2Vπ என்பது cos 1 0 33 cos 1 67 க்கு சமமாக இருக்க வேண்டும் v இன் தொடர்புடைய மதிப்பு பெருக்கப்படும் எனவே இந்த முழு விஷயமும் 2Vπ by ஆல் பெருக்கப்பட வேண்டும் எனவே இதை 2Vπ by ஆல் பெருக்க வேண்டும் எனவே 0 33 உடன் தொடர்புடைய மற்றும் 0 67 பரிமாற்ற விகிதங்களுடன் தொடர்புடைய மதிப்புகளைக் கண்டறியவும் இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டு விடுகிறேன் ஒரு கால்குலேட்டருடன் நீங்கள் செய்யக்கூடிய எளிய உடற்பயிற்சி வீச்சு மாற்ற அல்லது வீச்சு மாற்றுவதற்கு பல நிலைகளைப் பயன்படுத்திய இந்த வழி M ASK என அழைக்கப்படுகிறது இது M ary ASK என்று அழைக்கப்படுகிறது அங்கு M என்பது குறியீடுகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது இந்த எடுத்துக்காட்டில் இது 4 கேட்கும் இப்போது நான் இந்த 0 1 2 மற்றும் 3 ஐ மாற்ற விரும்பினால் இப்போது நீங்கள் இதை A B C மற்றும் D மற்றும் பல AB மற்றும் C ஆகியவற்றைக் கொண்ட பல ஆங்கில மொழியாக நினைக்கலாம் நான் உண்மையில் பைனரி பிரதிநிதித்துவத்தைப் பெற முடியும் 00 மற்றும் 11 ஐப் பொறுத்தவரை இதை நான் பைனரி வரிசை 00 என்று அழைக்கலாம் இதை நான் 01 என அழைக்கிறேன் இது 1 மற்றும் 0 ஆக இருக்கும் இது 1 மற்றும் 1 ஆக இருக்கும் தலைகீழ் காற்புள்ளிகள் சின்னங்கள் என்ன நாம் அடிப்படையில் செய்ய முயற்சிக்கிறோம் இந்த பெரிய எழுத்துக்களை எடுத்து பின்னர் பெரிய எழுத்துக்களில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த சிறிய அளவிலான எழுத்துக்களால் குறிக்கும் தொடர்புடைய பிட் காட்சிகள் 00 01 10 மற்றும் 11 ஆக இருக்கலாம் ஆப்டிகல் தகவல்தொடர்புகளில் 4 க்கும் மேற்பட்ட நிலை அலைவீச்சு ஷிப்ட் கீயிங் கண்டுபிடிப்பது கடினம் ஏனெனில் சின்னங்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக குழுவாகத் தொடங்குகின்றன சின்னங்கள் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருக்கும்போது அவை சேனலின் வழியாக அவற்றைப் பிரித்து அவற்றை சரியாகக் கண்டறிவதற்குப் பிறகு அவை ஒரு பெரிய தலைவலி அந்த ரிசீவர் தலைவலியைப் பற்றி நாங்கள் பின்னர் எடுக்கப் போகிறோம் ஆனால் நடைமுறையில் 4 ASKஐஸ்க்கு மேல் பெறுவது மிகவும் கடினம் என்பதை நீங்கள் இதிலிருந்து எடுத்துக் கொண்டால் நீங்கள் காணலாம் நீங்கள் மிக உயர்ந்த மற்றும் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் இணைப்புகளுக்கான தயாரிப்புகளில் முதலீடு செய்ய மிகவும் பணக்காரர்களாக இல்லாவிட்டால் இப்போது வீச்சு மாறுபடுவதைப் பற்றி பேசினோம் இப்போது ஒரு செமிசோலிட் கேரியரும் சில கட்டங்களுடன் தொடர்புடைய ஒரு கட்டத்தைக் கொண்டுள்ளது மேலும் அதன் அதிர்வெண்ணையும் கொண்டுள்ளது தகவலை வெளிப்படுத்துவதற்காக கட்டம் மற்றும் அதிர்வெண் அடிப்படையில் நாம் மாற்றக்கூடிய ஏதாவது இருக்கிறதா பதில் ஆம் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றலாம் கட்டத்தை மாற்றலாம் இவை இரண்டும் கட்ட பண்பேற்றம் மற்றும் அதிர்வெண் பண்பேற்றத்துடன் ஒத்திருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வீச்சு மற்றும் கட்டத்தை இணைக்க முடியும் பொதுவாக நீங்கள் இல்லை நீங்கள் வீச்சு கட்டம் மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றை இணைக்க முடியும் ஆனால் அது ஒரு வகையான மிகவும் சிக்கலான பண்பேற்றம் நுட்பமாகும் ஆனால் நீங்கள் வீச்சு மற்றும் கட்டத்தை இணைக்கலாம் இது AM PM சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றம் என அழைக்கப்படுகிறது நீங்கள் எந்த அலைவடிவத்தை கடத்த விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து சைனூசாய்டல் கேரியரின் பெருக்கங்களையும் கட்டங்களையும் மாற்றுகிறீர்கள் எனவே இவை அனைத்தும் ஒரே மாதிரியான கேரியருக்கு நீங்கள் விளையாடக்கூடிய வெவ்வேறு மாடுலேஷன் நுட்பங்கள் ஒரு கேரியருக்கு நீங்கள் அதன் வீச்சு கட்டம் அதிர்வெண் ஆகியவற்றை தனித்தனியாக மாற்றலாம் அல்லது குவாட்ரேச்சர் அலைவீச்சு பண்பேற்றம் எனப்படுவதை உருவாக்குவதற்கு நீங்கள் வீச்சு மற்றும் கட்டத்தை ஒன்றாக மாற்றலாம் இறுதியாக ஆப்டிகல் தகவல்தொடர்புகள் உங்களுக்கு இன்னும் ஒரு அளவிலான சுதந்திரத்தை அனுமதிக்கின்றன ஏனெனில் மின்சார புலத்தை ஆர்த்தோகனல் வழிகளில் துருவப்படுத்தலாம் இரண்டு செங்குத்தாக அதை கிடைமட்டமாக துருவப்படுத்தலாம் அல்லது செங்குத்தாக துருவப்படுத்தலாம் தனி துருவப்படுத்தப்பட்ட கூறுகளில் நீங்கள் பண்பேற்றம் விதிக்கலாம் கிடைமட்ட துருவமுனைப்பை நான் ஃபைபருக்கு அனுப்பலாம் செங்குத்து துருவமுனைப்பு ஃபைபரில் ஒரே அதிர்வெண்ணில் மற்றும் இரண்டிலும் வெவ்வேறு மாற்றங்கள் உள்ளன எனவே உங்களுக்கு எத்தனை டிகிரி சுதந்திரம் உள்ளது உங்களுக்கு ஒரு துருவமுனைப்பு சுதந்திரம் உள்ளது உங்களிடம் வீச்சு கட்டம் அதிர்வெண் மற்றும் ஒருங்கிணைந்த வீச்சு மற்றும் கட்டம் உள்ளது எனவே ஆப்டிகல் தகவல்தொடர்புக்குச் செல்வதன் சில நன்மைகள் இவை நீங்கள் அதிக அளவு சுதந்திரம் பெறத் தொடங்குவீர்கள் எனவே உங்கள் பண்பேற்ற நுட்பங்களை செயல்படுத்த உங்களுக்கு நிறைய டிகிரி சுதந்திரம் கிடைக்கும் எனவே இருபடி அலைவீச்சு பண்பேற்றம் பற்றி கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் அதைச் செய்ய ஒரு சமிக்ஞை விண்மீன் எனப்படுவதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் நாங்கள் எழுதிய இந்த s எனக்குத் தெரியும் பாஸ்பேண்ட் சிக்னலை இவ்வாறு எழுதலாம் எனவே நான் bn ஐ விட an பயன்படுத்துவேன் இந்த மேப்பிங் ASK வழக்கில் கொஞ்சம் மோசமாக இருந்தது ஆனால் இது AM PM அல்லது QAM நிகழ்வுகளில் மிகவும் நேரடியானது எனவே an தரவு காட்சிகளை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் சூழ்நிலைக்கு திரும்புவோம் ஒரு நேரத்தில் ஒரே சின்னத்தில் நீங்கள் கவனம் செலுத்தினால் சமிக்ஞையை s√2angt - nT Cos 2π fct என்று எழுதலாம் இதன் ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் பார்த்தால் fc யை மையமாகக் கொண்ட ஒரு ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் ஸ்பெக்ட்ரத்தையும் பார்த்தால் இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த g ஆல் தீர்மானிக்கப்படும் இந்த ஸ்பெக்ட்ரல் வடிவத்துடன் fc பற்றி சமச்சீராக இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் இரு பக்கப்பட்டிகளிலும் உள்ள தகவல்கள் முற்றிலும் தேவையற்றவை மேல் பக்கப்பட்டி உங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதன் கண்ணாடியின் கூறு கீழ் பக்கப்பட்டி ஆகவே தகவல்களை தெரிவிக்க அல்லது அதற்கு சமமாக நான் ஏன் இரண்டு பக்கப்பட்டிகளை வைத்திருக்க வேண்டும் எனக்கு ஸ்பெக்ட்ரம் fc எனக்கு ஸ்பெக்ட்ரம் மையமாக உள்ளது fc அவர்கள் இருவரும் அசல் சமிக்ஞைக்குத் திரும்பி வருவது எனக்குத் தேவையில்லை ஒரு யூனிட் படி செயல்பாட்டின் வடிவத்தில் யாருடைய பரிமாற்ற செயல்பாடு Фf என்பதைப் பற்றி நாங்கள் பேசிய கட்டப் பிரிப்பால் இதை நான் உண்மையில் பெருக்க முடியும் இதை நீக்கி மேல் பக்கப்பட்டியை மட்டும் வலதுபுறமாக வைத்திருங்கள் எனவே இந்த வகையான பண்பேற்றம் SSB பண்பேற்றம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒற்றை பக்கப்பட்டி பண்பேற்றம் ஆகும் அலைவரிசையின் பயன்பாட்டை மேம்படுத்த இது பயன்படுகிறது அலைவரிசை தேவையை நீங்கள் குறைக்க இதுவே வழி எனவே இந்த SSB பண்பேற்றம் உங்களிடம் உள்ளது முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறை அடிப்படையில் இந்த பாணியில் f ஐ எழுதுவது நான் இதை எழுதி பின்னர் ஊக்குவிப்பேன் எனவே நான் மீண்டும் n வது நேர ஸ்லாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துகிறேன் உண்மையில் ஒட்டுமொத்த அலைவடிவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் n இன் சாத்தியமான அனைத்து மதிப்புகளையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் n 0 இலிருந்து n முடிவிலிக்கு பரிமாற்றம் உங்களுக்குத் தெரியும் N th நேர ஸ்லாட்டுக்கு நிச்சயமாக இது Cos 2Лfct என எழுதப்படலாம் இது anI g sin 2Лfct என்பதைக் கவனித்தால் இங்கே குறியீட்டை மாற்ற வேண்டும் இதைச் செய்வதன் நன்மை என்ன உங்களிடம் இந்த இரண்டாவது சொல் இல்லையென்றால் sin2Лfct நீங்கள் fc இல் எதையாவது கடத்துகிறீர்கள் நீங்கள் ஸ்பெக்ட்ரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் இருப்பினும் Cos 2Лfct மற்றும் sin 2Лfct உண்மையில் ஒருவருக்கொருவர் செங்குத்தாக இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் இரண்டு அலைவடிவங்கள் ஒருவருக்கொருவர் செங்குத்தாக இருப்பதாக நான் எப்படி சொல்வது அவற்றின் உள் தயாரிப்பு சரியாக மறைந்தால் எனவே நீங்கள் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு அதை நீங்களே செய்யலாம் இதை நீங்கள் ஒருங்கிணைக்க விரும்பினால் இது உள் தயாரிப்பு முந்தைய தொகுதியிலிருந்து காணப்பட்ட காஸ் செயல்பாடு மற்றும் சைன் செயல்பாட்டின் உள் தயாரிப்பு இது என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த உள் உற்பத்தியை நீங்கள் கண்டறிந்தால் fc 2Л மற்றும் m இன் சில முழு எண் பெருக்கங்கள் மிகப் பெரிய அளவாக இருக்கலாம் எனில் அது 20 000 ஆக இருக்கலாம் இது சுமார் 30 000 ஆக இருக்கலாம் ஒரு விஷயமே இல்லை இந்த fct2Л இன் துல்லியமான பல மடங்கு மாறுபடும் வரை அல்லது அது மிகப் பெரியதாக இருக்கும் வரை இந்த உள் தயாரிப்பு அடிப்படையில் 0 க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் காஸ் மற்றும் சைன் கட்ட தலைகீழ் சமிக்ஞைகள் நான் கட்டம் மாற்றப்பட்ட சமிக்ஞைகள் என்று பொருள் இந்த பகுதிகள் ஒருவருக்கொருவர் ரத்துசெய்யும் பின்னர் நீங்கள் அடிப்படையில் 0 ஐப் பெறுவீர்கள் எனவே அந்த வகையில் இவை இரண்டும் செங்குத்தாக சமிக்ஞைகள் அவர்கள் ஒருவருக்கொருவர் தலையிட மாட்டார்கள் உங்களுக்கு நினைவிருந்தால் உண்மையான பாஸ்பேண்ட் சிக்னலை நாங்கள் எழுதியிருந்தோம் எனவே s என்பது சிக்கலான பேஸ்பேண்ட் சமிக்ஞையின் t இன் பட்டை அல்லது t இன் s இன் s bar of t or s of t சிக்கலான உறைகளிலிருந்து உண்மையான அலைவடிவத்திற்கு நீங்கள் பெற விரும்பினால் நாங்கள் சொன்னோம் நீங்கள் ej2Лfct ஆல் பெருக்கலாம் பாஸ்பேண்ட் சிக்னல் உண்மையான பாஸ்பேண்ட் சிக்னல் மற்றும் சிக்கலான பேஸ்பேண்ட் சிக்னலின் ஆற்றல்களை இயல்பாக்குவதற்கு இந்த real 2 ஐ இணைக்கவும் எனவே இது சிக்கலான சமிக்ஞை இந்த சிக்கலான சமிக்ஞையை sI jsQ இன் ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் கூறுகள் என்று அழைக்கலாம் இந்த வெளிப்பாட்டில் உண்மையான பகுதியை எடுத்துக் கொண்டதன் மூலம் நீங்கள் s ஐ எழுதலாம் நீங்கள் பெறுவது s2sI cos2π f ct − s2sQ sin 2π f ct இந்த sI மற்றும் sQ சமிக்ஞைகள் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனலாக இருக்கும் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் என்ன கவனிக்க முடியும் இந்த சமன்பாட்டில் s க்கு பதிலாக உள்ளது SQ க்கு பதிலாக எனக்கு anIg உள்ளது எனக்கு anQ g இருந்தது எனவே இந்த வெளிப்பாட்டை s க்கான n th நேர ஸ்லாட்டில் இணைத்து இந்த சமிக்ஞைக்கான சிக்கலான உறை எது என்பதைக் கண்டால் இந்த சிக்கலான உறை போலவோ அல்லது அதற்கு சமமாகவோ தோற்றமளிக்க முடியும் இந்த s சமிக்ஞைக்கு சிக்கலான உறை anI j anQ g ஆக இருக்கும் இன் ஃபேஸ் மற்றும் குவாட்ரேச்சர் சிக்னல்கள் இரண்டும் ஒரே வடிகட்டி g ஆல் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று கருதுகிறேன் இது சிக்கலான பேஸ்பேண்ட் சிக்னலாக இருக்கும் இது சிக்கலான பேஸ்பேண்ட் சமிக்ஞை உண்மையான பேஸ்பேண்ட் சமிக்ஞை அல்ல இது சிக்கலானது ஏனென்றால் இங்கே ஒரு j சொல் அமர்ந்திருக்கிறது நான் சொன்னது போல் இது உங்களுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் இது உண்மையில் உண்மை என்பதை நாம் காட்டலாம் எனவே நாம் என்ன செய்தோம் என்றால் இதை மேலும் எழுதலாம் மற்றும் இதை சிக்கலான சின்னம் ஆங் என்று அழைக்கலாம் எனவே சிக்கலான பேஸ்பேண்ட் சமிக்ஞை நம்மிடம் இருப்பது ஒரு சிக்கலான சமிக்ஞையாகும் ஏனெனில் இது சிக்கலான எண்ணாகக் குறிக்கப்படுகிறது மேலும் இந்த சிக்கலான எண்ணை செவ்வக ஒருங்கிணைப்பு அமைப்பில் திட்டமிடலாம் I மற்றும் q அச்சில் இந்த செவ்வக ஒருங்கிணைப்பு அமைப்பில் இதை நான் திட்டமிடலாம் I அச்சு என்றால் என்ன நான் அச்சு என்பது ஒரு சிக்கலான an Q என்பது ஒரு சிக்கலான உரிமையின் கற்பனையான பகுதியைத் தவிர வேறில்லை அத்தகைய சதி ஒரு விண்மீன் சதி என்று அழைக்கப்படுகிறது அல்லது வெறுமனே ஒரு விண்மீன் என அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் சமிக்ஞை விண்மீன் என அழைக்கப்படுகிறது இப்போது இந்த விண்மீன் கூட்டத்தின் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் பின்னர் இதற்கான ஆப்டிகல் டிரான்ஸ்மிட்டரை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதைப் பற்றி விவாதிப்போம் உதாரணமாக இந்த சிக்கலான குறியீட்டு வரிசையை நான் கருதுவேன் ãn இவற்றில் ஏதேனும் இருக்கலாம் அது b ஆக இருக்கலாம் அது jb ஆக இருக்கலாம் அது b ஆக இருக்கலாம் அல்லது அது jb ஆக இருக்கலாம் அங்கு b என்பது சில எண் அது ஒரு நிலையானது இது isn இந்த குறிப்பிட்ட தொகுப்பு இது இந்த எண்களில் ஏதேனும் இருக்கலாம் தெளிவாக இது b என்றால் நீங்கள் இங்கே எழுதுவது anI anQ சின்னம் b ஆக இருந்தால் b க்கு இந்த anI மற்றும் anQ ஐ எழுதலாம் பின்னர் anI b ஆகவும் anQ 0 ஆகவும் இருக்கும் சரி jb க்கு இது 0 ஆக இருக்கும் இது jb ஆக இருக்கும் -b க்கு இது -b ஆக இருக்கும் இது 0 மற்றும் jb க்கு இருக்கும் இது 0 மற்றும் இது -jb சரி எனவே நாம் இங்கே எழுதிய விதம் அல்லது மன்னிக்கவும் anQ க்கு நாம் இங்கே j பற்றிய குறிப்புகளை அகற்ற வேண்டும் சரி எனவே j உள்ளே வருகிறது ஏனென்றால் anI janQ j இங்கே அமர்ந்திருப்பதால் அல்ல எனவே இது b ஆக இருக்கும் இது -b ஆக இருக்கும் எனவே இந்த சிக்கலான சின்னம் உங்களிடம் உள்ளது இது நான்கு சாத்தியமான சேர்க்கைகளில் ஒன்றை எடுக்கலாம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் எனது எழுத்துக்களின் அளவு 4 ஆகும் மேலும் இந்த s ஐ இங்கே எழுதுவோம் இங்கே s̄ என்னவாக இருக்கும் என்பதை முடிப்போம் s̄ என்பது ஒரு g என்பதால் அதையே எழுத இன்னும் ஒரு வழி உள்ளது நான் ஒரு செவ்வக வடிவத்தை துருவ வடிவமாக மாற்ற முடியும் எடுத்துக்காட்டாக இதை நான் சிக்கலான எண்ணாக வைத்திருந்தால் இந்த அம்புக்குறியின் நீளம் அல்லது கோடு பிரிவைக் குறிப்பிடலாம் மற்றும் இங்கே கோணத்தைக் குறிப்பிடலாம் எனவே இதை நான் cnejθn g என்று எழுதலாம் இதை மாற்றி s க்கான வெளிப்பாடு இங்கே உண்மையான பாஸ் பேண்ட் சமிக்ஞை நீங்கள் பெறுவது Re2 Re cnejθn g ej2πfct எனவே நீங்கள் இந்த விதிமுறைகளை இங்கே இணைத்து இதை c2cn g cos2πfct asn என எழுதலாம் என்பதைக் காணலாம் என் என்றால் என்ன cn என்பது an an2I an2Q θn என்பது anQ anI இன் தலைகீழ் டானால் வழங்கப்படும் கட்ட கோணம் இது உங்கள் முந்தைய படிப்புகளிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த துருவ மாற்று சூத்திரங்களுக்கான எளிய செவ்வகமாகும் எனவே s க்கான எங்கள் வேறுபட்ட பிரதிநிதித்துவம் என்னவென்றால் நீங்கள் கொசைன் சமிக்ஞை அல்லது கேரியர் அலை வடிவத்தைக் குறிப்பிட விரும்பவில்லை என்றால் இந்த எளிய சிக்கலான அடிப்படை இசைக்குழு பிரதிநிதித்துவத்தை அல்லது செவ்வக அல்லது சிக்கலான குறைந்த பாஸ் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் பின்பற்றலாம் துருவ அடிப்படையில் எதையாவது இந்த உண்மையான பகுதியின் அடிப்படையில் நீங்கள் அதே சமிக்ஞையை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது நீங்கள் இதை உண்மையான அலைவடிவத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அதில் நீங்கள் கொசைன் கேரியரின் கட்டத்தை மாற்றுகிறீர்கள் அதே போல் அதை சிஎன் மூலம் பெருக்கி வீச்சுகளை மாற்றலாம் எனவே இந்த வடிவம் வீச்சு மற்றும் கட்டம் மாற்றப்படுவதைக் காட்டும் பொதுவான வழி இது சில நேரங்களில் s ஐ எழுதுவதற்கும் இந்த சமிக்ஞையை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த வழி என்றும் அழைக்கப்படுகிறது சிலநேரங்களில் QCM என அழைக்கப்படுகிறது இது குவாட்ரேச்சர் கேரியர் என அழைக்கப்படுகிறது ஏன் இது குவாட்ரேச்சர் கேரியர் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது QAM க்கான வெளிப்பாட்டைப் பற்றியது QAM இன் சில எளிய எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் சிக்கலான குறியீட்டு வரிசை b jb b மற்றும் -jb ஆக இருக்கலாம் என்று நாங்கள் சொன்ன உதாரணத்தைப் பார்க்க ஆரம்பித்தோம் இதற்கான தொடர்புடைய வரிசை cn என்னவாக இருக்கும் cn வரிசை அனைத்தும் bs சரியாக இருக்கும் அது ஒரு நிலையானது சரியானது இருப்பினும் n க்கு என்ன நடக்கும் 0n 0 π 2 π மற்றும் -π 2 ஆக இருக்கும் எனவே இது சரியான வரிசையாக இருக்கும் இப்போது நான் இதை I மற்றும் Q விமானத்தில் சதி செய்தால் சரி இது சிக்கலான I மற்றும் Q விமானமாக இருக்கும் b இங்கே இருக்கும் இது b இது jb இது -b மற்றும் இது -jb எனவே இது குவாட்ரேச்சர் கட்ட ஷிப்ட் கீயிங் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இது ஏன் கட்ட மாற்ற விசை என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே வீச்சு நிலையானது சரியானது இந்த புள்ளிகள் அனைத்தும் தோற்றத்திலிருந்து ஒரே தூரத்தில் உள்ளன இந்த புள்ளிகள் அனைத்தும் தோற்றத்திலிருந்து ஒரே தூரத்தில் உள்ளன மேலும் இந்த b ஐ நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய வழி தன்னிச்சையாக இல்லை இந்த வீச்சு b க்கும் சமிக்ஞையின் ஆற்றலுக்கும் உண்மையில் ஒரு உறவு இருக்கிறது சரி எனவே இந்த s சமிக்ஞைக்குச் செல்லவும் இங்கே நீங்கள் இருபடி கட்ட மாற்ற விசைக்கு √2 cn g வைத்திருக்கிறீர்கள் cn நிலையானதாக இருக்கும் அது b க்கு சமமாக இருக்கும் சரி இந்த சமிக்ஞையின் ஆற்றல் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்தால் அல்லது சிக்னலின் சராசரி ஆற்றல் என்ன என்பதை மதிப்பீடு செய்தால் சிக்னலின் சராசரி ஆற்றல் 2b2 ஆக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் அவை ஒவ்வொன்றும் ஒரே தூரத்தில் இருப்பதால் ஆற்றல் அடிப்படையில் புள்ளிகள் சதுரத்தின் மோட் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இவை சமிக்ஞை விண்மீன் தொகுப்பில் உள்ள நான்கு வெவ்வேறு புள்ளிகள் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் உள்ள தூரம் அளவு சதுரமாக இருக்கும் சமிக்ஞையின் வடிவியல் பிரதிநிதித்துவம் பற்றி கடந்த தொகுதியில் நாங்கள் பேசிய நீள சதுரம் இது எனவே இதனுடன் தொடர்புடைய ஆற்றல் b2 அல்லது மோட் b2 ஆகும் இது மோட் b2 மோட் b2 மற்றும் மோட் b2 ஆகும் இந்த சின்னங்கள் அனைத்தும் சமமாக ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கருதி இந்த 2 உங்களுக்கு இங்கே √2 இருப்பதால் தான் எனவே வீச்சு உண்மையில் √2b ஆக இருக்கும் எனவே ஆற்றல் 2 b2 ஆகும் b என்பது ஒரு உண்மையான எண் மற்றும் நான்கு சாத்தியமான சின்னங்கள் இருப்பதால் ஒவ்வொரு சின்னங்களும் சமமாக ஏற்பட வாய்ப்புள்ளது இது ஒரு ஆற்றல் என்று நாங்கள் கருதினோம் எனவே இது b22 ஆக இருக்கும் மேலும் இந்த ஆற்றலை 1 வலதுபுறமாக இயல்பாக்க விரும்பினால் நாம் b √2 ஐ தேர்வு செய்ய வேண்டும் அது சரியானதா எனவே நாம் b √2 ஐப் பெற்றுள்ளோம் அல்லது எங்காவது ஒரு சிறிய தவறு செய்திருக்கலாம் ஏனென்றால் நான் பெற விரும்பியது b 1 நான் இங்கே ஆற்றலைப் பார்த்தால் இவை ஒவ்வொன்றும் எப்படியும் 2b2 4 ஆற்றலைக் கொண்டுள்ளன எனவே அந்த எண் √2 தவறாக இருக்கலாம் நான் 1 ஐ தடை செய்ய வேண்டும் ஆனால் புள்ளி அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்தது என்னவென்றால் லேசர் உங்களுக்கு 1 மில்லி வாட் சக்தியை மட்டுமே கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொன்னால் அதிகபட்ச ஆற்றல் கட்டுப்பாடு அல்லது அதற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே லேசர் உங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச சக்தியை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் இந்த b ஐ குறிக்க சொல்லுங்கள் புலத்தின் அடிப்படையில் முழு சக்தியையும் நான் பயன்படுத்துவேன் அது √P களாகிறது இது j√P களாக இருக்கும் அது j√P கள் இது √P கள் அவ்வளவுதான் எனவே எனக்கு நிலையான சக்தி அல்லது இதற்கான அதிகபட்ச சக்தி தடை உள்ளது இந்த QPSK சமிக்ஞையை நான் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது அல்லது ஆப்டிகல் மாடுலேட்டரைப் பயன்படுத்தி இந்த QPSK சமிக்ஞையை எவ்வாறு உணருவது உங்கள் கேரியரை உருவாக்கும் லேசருடன் தொடங்கவும் பின்னர் ஒரு கட்ட மாடுலேட்டரை வைக்கவும் ஏனெனில் இது QPSK சமிக்ஞை இந்த QPSK சமிக்ஞை உண்மையில் BPSK சமிக்ஞை என்று நீங்கள் நினைக்கலாம் பின்னர் வெளியீட்டைக் கொண்டிருக்கலாம் இங்கு வரும் சிக்கலான இந்த சிக்கலான வரிசையை பிரிக்கக்கூடிய வரிசை என்னிடம் உள்ளது உங்களுக்குத் தெரிந்தவை இந்த கூறுகளை உண்மையில் தொடர்புடைய பிட் காட்சிகளின் அடிப்படையில் எழுத முடியும் 00 00 11 மற்றும் 10 என்று சொல்லலாம் இந்த வழி சாம்பல் குறியீட்டு ஆலோசனை என்று அழைக்கப்படுகிறது எனவே b இன் இந்த வீச்சை நீங்கள் கடத்தும் போதெல்லாம் நீங்கள் உண்மையில் பிட் வரிசை 00 ஐ கடத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் 01 மற்றும் 10 ஐக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே MSB ஐப் பார்த்தால் கவனிக்க முடியும் பி இந்த சக 0 மற்றும் 1 அவர்கள் எதிர் பக்கத்தில் வலதுபுறத்தில் இருக்கிறார்கள் அதேபோல் மற்ற விஷயங்களுக்கும் அவர்கள் எதிர் பக்கத்தில் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் உண்மையில் அந்த உண்மையைப் பயன்படுத்தலாம் மற்றும் அந்த சிக்கலான சின்னம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெறுகிறீர்கள் இதை நீங்கள் 2 பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்று MSB உடன் தொடர்புடையது மற்றும் LSB உடன் தொடர்புடையது எனவே இது MSB பகுதி மற்றும் இது LSB பகுதி கட்ட மாடுலேட்டர் 0 மற்றும் π 2 இல் இயக்கப்படும் வகையில் இதை நீங்கள் ஊட்டுகிறீர்கள் அதேசமயம் இது 0 மற்றும் as ஆக இயக்கப்படுகிறது ஒரு கட்ட மாடுலேட்டர் 0 ஐ இயக்க நீங்கள் 0 ஐ அனுப்ப வேண்டும் π இல் மாடுலேட்டரை இயக்க உங்கள் வீச்சு Vπ ஆக இருக்க வேண்டும் 0 ஐ இயக்க உங்களுக்கு 0 உள்ளது π 2 ஐ இயக்க உங்கள் வீச்சு Vπ 2 ஆக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இங்கு பெறும் வரிசை எம் பி வரிசை மற்றும் எல் நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம் இதன் பொருள் நீங்கள் 0 Vπ அல்லது 0 மற்றும் Vπ 2 ஆல் வரிசை மதிப்புகளை அளவிட முடியும் அதாவது நீங்கள் பெறும் ஒட்டுமொத்த சமிக்ஞை √Pscos ¿t θ இங்கு the முதல் to க்கு சமம் கட்ட மாடுலேட்டர் மற்றும் இரண்டாம் கட்ட மாடுலேட்டரின் இதற்கு என்ன சாத்தியமான சேர்க்கைகளை நான் கொண்டிருக்க முடியும் பி பிட் 0 ஆக இருந்தால் முதல் மாடுலேட்டர் 0 ஐ உருவாக்குகிறது இரண்டாவது 0 மற்றும் π 2 ஐ உருவாக்குகிறது எனவே இது எனக்கு 0 மற்றும் π 2 இன் மொத்த கட்டத்தை அனுமதிக்கும் இது 2 விண்மீன் புள்ளிகளை உயர்த்தும் அடுத்து θPM1 ஒரு π கட்ட மாற்றத்தை உருவாக்கினால் எனக்கு 2 கூடுதல் செயல்பாடுகள் உள்ளன அதாவது 2 கூடுதல் கட்டங்கள் 0 மற்றும் π 2 π 0 என்பது π மற்றும் இது 3 π 2 ஆகும் இது உண்மையில் சமம் π 2 வலது இந்த இரண்டு ஆலோசனை புள்ளிகளையும் 2 கட்ட மாடுலேட்டர்களுடன் பெறுவேன் நான்கு புள்ளிகளையும் என்னால் பெற முடிகிறது எனவே QPSK டிரான்ஸ்மிட்டரை முடிக்கிறேன் எனவே இது QPSK டிரான்ஸ்மிட்டரை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியாகும் அடுத்த வகுப்பில் QPSK டிரான்ஸ்மிட்டர்களை உணர இன்னும் ஒரு வழியைக் காண்போம் எனவே அடுத்த தொகுதியில் அதைப் பற்றி பேசுவோம்